இந்த வகுப்பில் நாம் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் அங்கு நமக்கு சமமான எண்ணிக்கையிலான வேலைகள் மற்றும் நபர்கள் உள்ளனர் எனவே இந்த எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் அங்கு நாம் வேலைகளை பிரதிநிதித்துவப்படுத்த வரிசைகளைப் பயன்படுத்தினோம் மேலும் மக்களைப் அல்லது நபர்களை பிரதிநிதித்துவப்படுத்த நெடுவரிசைகளைப் பயன்படுத்தினோம் எனவே இங்கே ஒரு சூழ்நிலை உள்ளது அங்கு நான்கு வேலைகள் உள்ளன ஆனால் மூன்று நபர்கள் உள்ளனர் இப்போது ஒரு ஒதுக்கீட்டு சிக்கலை எவ்வாறு தீர்ப்பது ஒரு வேலையை நாம் தீர்க்க முடியுமா இப்போது இந்த விஷயத்தில் நாம் அதை சிறிது கணக்கீடுவோம் ஒவ்வொரு வேலையும் ஒரு நபருக்கு மட்டுமே செல்லுகையில் கடினமாகிவிடும் ஏனென்றால் சமமான எண்ணிக்கையிலான வேலைகள் மற்றும் நபர்கள் உள்ளனர் ஆனால் ஒவ்வொரு நபருக்கும் ஒரே ஒரு வேலை மட்டுமே கிடைக்கும் ஏனென்றால் மூன்று நபர்கள் உள்ளனர் மூன்று நபர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நான்கு வேலைகளில் மூன்றை நாம் இப்போது தேர்வு செய்கிறோம் எனவே இதன் பொருள் ஒரு வேலை யாருக்கும் செல்லப் போவதில்லை இப்போது எந்த வேலை யாருக்கு செல்லப் போவதில்லை எந்த மூன்று போகிறது என்று பாப்போம் சமமான எண்ணிக்கையிலான வேலைகள் மற்றும் நபர்கள் இருக்கும் சூழ்நிலையில் செலவு குறைக்கப்படுவது புதிய ஒதுக்கீடு நியமனப் பிரச்சினையாகும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி அது எல்லா நேரத்திலும் வேலைகள் மற்றும் மக்களாக இருக்க வேண்டியதில்லை அது வேலைகள் மற்றும் இயந்திரங்களாக இருக்கலாம் அது மாணவர்கள் மற்றும் திட்டங்கள் மற்றும் பலவாக இருக்கலாம் நிறுவனங்கள் மற்றும் திட்டங்கள் நிறுவனங்கள் மற்றும் ஒதுக்கீடுகள் இருக்க முடியுமா இது எதுவும் இருக்கலாம் ஆனால் இந்த இரண்டு நிறுவனங்களின் சமமற்ற எண்ணிக்கை உள்ளது நான்காவது நபரை உருவாக்குவதன் மூலம் சமமான எண்ணிக்கையிலான நிறுவனங்களை உருவாக்குவதே நாம் செய்யும் முதல் விஷயம் ஒரு கற்பனை நான்காவது நபர் இந்த வேலைகள் ஒவ்வொன்றையும் செய்ய 0 வசூலிக்கப் போகிறார் எனவே இந்த 4 x 3 சிக்கல் நான்கு வேலை மூன்று நபர்களின் பிரச்சினை இப்போது ஒரு நான்கு வேலை நான்கு நபர்களின் பிரச்சினையாக மாற்றப்பட்டுள்ளது இது போலி நெடுவரிசை என்று அழைக்கப்படுகிறது போலி நெடுவரிசையில் செலவு 0 ஆகும் அதாவது நான்காவது நபர் ஒரு கற்பனை நபர் ஒவ்வொரு வேலையும் செய்ய 0 வசூலிக்கப் போகிறார் இப்போது வரிசையின் குறைந்தபட்சத்தையும் நெடுவரிசை குறைந்தபட்சத்தையும் கழிக்கிறோம் எனவே குறைந்தபட்ச வரிசையை கழிப்போம் எல்லா வரிசைகளுக்கும் குறைந்தபட்சம் 0 ஆகும் ஏனென்றால் ஒவ்வொரு வரிசையிலும் இப்போது 0 உள்ளது ஆகையால் குறைந்தபட்ச நெடுவரிசையை மட்டுமே செய்கிறோம் இந்த கழிப்பதைச் செய்ய முதல் நெடுவரிசையயை காண்போம் நெடுவரிசை குறைந்தபட்சம் முதல் நெடுவரிசையில் உள்ளது எனவே இது 2 0 3 1 ஆகிறது இரண்டாவது நெடுவரிசை குறைந்தபட்சம் இங்கே 1 0 5 1 மூன்றாவது நெடுவரிசை குறைந்தபட்சம் இங்கே 0 1 7 மற்றும் 4 உள்ளது நிச்சயமாக நான்காவது நெடுவரிசையில் அனைத்து 0 களும் உள்ளன எனவே நெடுவரிசை கழித்த பிறகு குறைக்கப்பட்ட அணி இதுவாகும் வரிசையை கழிப்பதை நாம் செய்ய மாட்டோம் ஏனென்றால் ஒவ்வொரு வரிசையிலும் குறைந்தபட்சம் 0 என்ற வரிசை ஏற்கனவே உள்ளது இப்போது இந்த 4 x 4 மேட்ரிக்ஸுடன் ஒரு ஒதுக்கீட்டை செய்யத் தொடங்குகிறோம் எனவே இது அணி எனவே முதல் வரிசையில் இரண்டு 0 கள் உள்ளன எனவே நாம் ஒரு ஒதுக்கீட்டை செய்யவில்லை இரண்டாவது வரிசையில் மூன்று 0 கள் உள்ளன எனவே நாம் ஒரு ஒதுக்கீட்டை செய்யவில்லை மூன்றாவது வரிசையில் ஒரே ஒரு 0 மட்டுமே உள்ளது நாம் ஒதுக்கீட்டை செய்கிறோம் பின்னர் நாம் இந்த 0 ஐ கடக்கிறோம் இது செல்கிறது ஏனென்றால் நான்காவது நெடுவரிசைக்கு ஏற்கனவே ஒரு ஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே மற்றவை 0 கள் ஆகின்றன எனவே மற்ற அனைத்திலும் 0 போகும் இப்போது நாம் நான்காவது வரிசையைப் பார்க்கிறோம் ஒதுக்கக்கூடிய 0 இல்லை இப்போது நாம் முதல் நெடுவரிசையைப் பார்க்கிறோம் எனவே நாம் ஏற்கனவே நம் முதல் வேலையை இங்கே செய்துள்ளோம் முதல் நெடுவரிசையில் ஒரு 0 ஒதுக்கக்கூடிய 0 மட்டுமே உள்ளது எனவே நாம் இங்கே ஒரு ஒதுக்கீட்டை செய்கிறோம் பின்னர் இந்த 0 செல்லும் எனவே இந்த 0 போகும் இப்போது இரண்டாவது நெடுவரிசையில் ஒதுக்கக்கூடிய 0 இல்லை மூன்றாவது நெடுவரிசையில் ஒரே ஒரு 0 மட்டுமே உள்ளது எனவே இங்கே ஒரு வேலையை செய்வோம் அதைச் செய்ய இந்த ஒதுக்கீடுகளை மீண்டும் பெட்டிகளில் வைக்கிறோம் இது நம் முதல் வேலையாக இருந்தது இது நம் இரண்டாவது வேலையாக இருந்தது இது நம் மூன்றாவது வேலையாகும் இப்போது அனைத்து 0 களும் ஒதுக்கப்பட்டுள்ளன அல்லது கடக்கப்படுகின்றன ஆனால் தேவையான நான்கு ஒதுக்கீடுகளைப் போலவே நமக்கு மூன்று ஒதுக்கீடுகள் மட்டுமே உள்ளன எனவே நாம் டிக்கிங் மற்றும் வரி வரைதல் நடைமுறையைச் செய்கிறோம் எனவே ஒதுக்கப்படாத வரிசையை டிக் செய்யவும் எனவே நான்காவது வரிசையில் ஒரு ஒதுக்கீடு இல்லை ஒதுக்கப்படாத வரிசையைத் டிக் செய்யவும் 0 டிக் இருந்தால் அந்த நெடுவரிசையை டிக் செய்யவும் எனவே நான்காவது நெடுவரிசையைத் டிக் செய்யவும் ஒரு ஒதுக்கீடு இருந்தால் அந்த வரிசையைத் தேர்வுசெய்து மூன்றாவது வரிசையைத் தேர்வுசெய்யும்போது மேலும் டிக்கிங் சாத்தியமாகும் தேர்வு செய்யப்படாத வரிசைகள் மற்றும் தேர்வு செய்யப்பட்ட நெடுவரிசைகள் வழியாக ஒரு கோட்டை வரையவும் எனவே இவை இரண்டும் தேர்வு செய்யப்படாத வரிசைகள் மற்றும் தேர்வு செய்யப்பட்ட நெடுவரிசையாகும் மூன்று ஒதுக்கீடுகளைக் குறிக்கும் மூன்று கோடுகள் உள்ளன மேலும் அனைத்து 0 களும் வரிகளால் மூடப்பட்டுள்ளன எனவே வெளிப்படுத்தப்படாத தனிமத்தின் குறைந்தபட்சம் இங்கே இருப்பது நடக்கும் எனவே ஒன்று இப்போது குறுக்குவெட்டு கூறுகளுக்கு சேர்ப்பதன் மூலம் இந்த மேட்ரிக்ஸை மீண்டும் செய்யவும் இந்த இரண்டு வெளிப்படுத்தப்படாத உறுப்புகளிலிருந்து θ கழித்தல் மற்றும் மீதமுள்ளவற்றை அப்படியே வைத்திருத்தல் எனவே புதிய மேட்ரிக்ஸைப் பெற நாம் அதைச் செய்கிறோம் இப்போது இந்த 2 1 0 இருக்கும் இந்த 0 ஒன்றாக மாறும் 0 சேர்க்கப்படுகிறது 0 0 1 எஞ்சியிருக்கும் இந்த 0 ஒன்றாக மாறும் 2 சேர்க்கப்படுகிறது 2 4 6 0 2 4 6 0 0 0 3 0 எனவே இது குறைக்கப்பட்ட அணி இப்போது இந்த குறைக்கப்பட்ட மேட்ரிக்ஸில் ஒதுக்கீடுகள் செய்யத் தொடங்குங்கள் எனவே மீண்டும் முதல் வரிசையில் ஒரே ஒரு 0 மட்டுமே உள்ளது எனவே இப்போது ஒரு ஒதுக்கீட்டை செய்யுங்கள் இரண்டாவது வரிசையில் இரண்டு 0 கள் உள்ளன எனவே அதை தற்காலிகமாக விடுங்கள் மூன்றாவது வரிசையில் ஒரே ஒரு 0 மட்டுமே உள்ளது ஒரு ஒதுக்கீட்டை செய்யுங்கள் இந்த 0 செல்கிறது நான்காவது வரிசையில் இரண்டு 0 கள் உள்ளன ஒரு ஒதுக்கீட்டை செய்ய வேண்டாம் முதல் நெடுவரிசையில் மீண்டும் இரண்டு 0 கள் உள்ளன மீண்டும் இரண்டு 0 கள் உள்ளன எனவே ஒரு ஒதுக்கீட்டை செய்ய வேண்டாம் இரண்டாவது நெடுவரிசையில் இரண்டு 0 கள் உள்ளன ஒரு ஒதுக்கீட்டை செய்ய வேண்டாம் மேலும் ஒதுக்கீடுகள் சாத்தியமில்லை நாம் டை சூழ்நிலையை அடைகிறோம் அல்லது மாற்று உகந்த சூழ்நிலையை அடைகிறோம் எனவே இந்த டை தன்னிச்சையாக உடைக்கப்பட வேண்டும் நாம் அதை செய்கிறோம் எனவே மீண்டும் ஒதுக்கீடுகள் குறிக்க இது நம் முதல் வேலையாக இருந்தது இது நம் இரண்டாவது வேலையாகும் இதைச் செய்ய நாம் தன்னிச்சையாக இதை உடைக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் எனவே இதுவும் இந்த இரண்டும் சென்று இது நம் நான்காவது வேலையாக மாறும் இப்போது மொத்த செலவு இவற்றுடன் ஒத்ததாக இருக்கும் இந்த ஒதுக்கீடுக்கு செலவு நான்கு ஆகும் இதனுடன் தொடர்புடைய செலவு ஆறு மூன்றாவது செலவு 0 நான்காவது செலவு ஆறு எனவே செலவு 4 6 10 0 6 என்பது 16 ஆகும் 6 6 ஐப் பெறுவதற்குப் பதிலாக தன்னிச்சையாக அதை உடைத்திருந்தால் நமக்கு 7 5 கிடைத்திருக்கும் இது நமக்கு அதே 12 ஐக் கொடுத்திருக்கும் அதே செலவு ஆனால் இது ஒரு மாற்று உகந்த தீர்வு இப்போது இதிலிருந்து நாமும் அதைப் புரிந்துகொள்கிறோம் இப்போது இது போலி அல்லது நான்காவது கற்பனையானது எனவே போலி இப்போது வேலை எண் மூன்றுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே வேலை எண் மூன்று கற்பனை நிலைக்கு செல்கிறது எனவே வேலை எண் மூன்று யாருக்கும் செல்லாது மற்ற மூன்று வேலைகள் மூன்று நபர்களுக்கு செல்கின்றன இது அல்லது இது அல்லது இதுவும் இருக்கலாம் எனவே உங்களிடம் சமமான எண்ணிக்கையிலான வேலைகள் மற்றும் நபர்கள் இருக்கும்போது உங்களிடம் நபர்களை விட அதிக வேலைகள் இருந்தால் இறுதியில் சில வேலைகள் யாருக்கும் ஒதுக்கப்படாது உங்களிடம் வேலைகளை விட அதிகமானவர்கள் இருந்தால் சிலருக்கு வேலை கிடைக்காது இப்போது உங்களிடம் சமமற்ற எண்ணிக்கையிலான வேலைகள் மற்றும் நபர்கள் அல்லது ஏதேனும் இரண்டு நிறுவனங்கள் இருக்கும்போது முதலில் நீங்கள் தொடர்புடைய டம்மிகளைச் சேர்ப்பதன் மூலம் அவர்களை சமமாக்க வேண்டும் நான்கு வரிசை மூன்று நபர் அல்லது நான்கு வேலை மூன்று நபர் பிரச்சினை இப்போது நான்காவது நபரைக் கொண்டிருக்கும் இது ஒரு நெடுவரிசை எனக்கு மூன்று வேலைகள் மற்றும் நான்கு நபர்கள் இருந்தால் அங்கே ஒரு போலி வரிசை இருக்கும் போலி வரிசை அல்லது போலி நெடுவரிசை சில நேரங்களில் ஒன்றுக்கு மேற்பட்டவை 0 க்கு சமமான செலவாகும் பின்னர் நீங்கள் உகந்த தீர்வைப் பெறும் வரை ஒதுக்கீட்டு சிக்கலைத் தீர்க்கவும் இறுதியாக ஒரு வேலை யாருக்கும் செல்லவில்லையா அல்லது ஒரு நபருக்கு வேலை கிடைக்கவில்லையா என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இது மற்றொன்றை விட அதிகமாக இருந்தது எனவே உங்களிடம் சமமற்ற எண்ணிக்கையிலான வேலைகள் மற்றும் நபர்கள் இருக்கும்போது அல்லது இந்த இரண்டு ஒதுக்கீடுகளிலும் சமமற்ற எண்ணிக்கையில் இருக்கும்போது ஒரு வேலையை நீங்கள் தீர்க்கிறீர்கள் இப்போது உண்மையில் நான்கு எடுத்துக்காட்டுகளைக் கருத்தில் கொண்டு ஒதுக்கீட்டு சிக்கல் தீர்வைப் பார்த்தோம் முதலாவது மாநில முன்னோக்கி எடுத்துக்காட்டு அங்கு வரிசையின் குறைந்தபட்ச நெடுவரிசை குறைந்தபட்ச கழித்தல் நமக்கு ஒரு சாத்தியமான தீர்வைக் கொடுத்தது இது உகந்ததாக இருந்தது இரண்டாவது உதாரணம் முதல் வரிசை குறைந்தபட்சம் மற்றும் நெடுவரிசை குறைந்தபட்சம் நமக்கு சாத்தியமான தீர்வைக் கொடுக்கவில்லை எனவே டிக்கிங் மற்றும் வரி வரைதல் நடைமுறையை அதன் மூலம் கற்றுக்கொண்டோம் மூன்றாவது எடுத்துக்காட்டு 0 கள் கிடைக்கக்கூடிய ஒதுக்கீடுகளை எங்களால் செய்ய முடியவில்லை எனவே நாம் தன்னிச்சையான ஒதுக்கீடுகளைச் செய்ய வேண்டியிருந்தது இது மாற்று உகந்த தீர்வுகளுக்கு வழிவகுக்கும் நான்காவது எடுத்துக்காட்டு என்னவென்றால் எங்களிடம் சமமற்ற வேலைகள் மற்றும் நபர்கள் இருந்தனர் நாம் அதைத் தீர்த்தோம் எனவே இவை அனைத்திலும் நாம் வழிமுறைகளைப் பயன்படுத்தினோம் அவை பெரும்பாலும் கூட்டல் மற்றும் கழித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது மேலும் முதன்மையாக இரண்டு கொள்கைகளில் செயல்படும் வழிமுறைகளைப் பயன்படுத்தினோம் எனக்கு ஒரு அணி இருந்தால் அவற்றில் எல்லா குணகங்களும் பொசிட்டிவ்வாக இருந்தால் நான் 0 நிலைகளில் மட்டுமே ஒதுக்கீடுகளைச் செய்தால் சாத்தியமான தீர்வைப் பெற்றால் அது உகந்ததாகும் குறைந்தபட்ச மற்றும் நெடுவரிசை குறைந்தபட்சத்தை கழிப்பதன் அடிப்படையில் நான் 0 பெறுகிறேன் அல்லது தீர்வு மாறாது என்ற அடிப்படையில் இதை செயகிறோம் ஒரு விஷயத்தில் நான் சற்று விலகி சென்றது போல் தோன்றும் அது நாம் அந்த வரிகளை வரைந்தபோது பின்னர் சில இடங்களில் எதையாவது சேர்த்தோம் எதையாவது கழித்தோம் எதையாவது அப்படியே வைத்திருக்கிறோம் இன்னும் புதிய மேட்ரிக்ஸிற்கான தீர்வு என்று கூறினோம் பழைய மேட்ரிக்ஸிற்கான தீர்வு போலவே அது எவ்வாறு நிகழ்கிறது என்பதை நாம் காண வேண்டும் நேரியல் நிரலாக்கத்தின் சில யோசனைகளைப் பயன்படுத்தப் போகிறோம் என்பதையும் நாம் காண வேண்டும் அசைன்மென்ட் சிக்கலைத் தீர்க்க இரட்டை யோசனைகளைப் பயன்படுத்தப் போகிறோமா இந்த நேரத்தில் நாம் செய்ததாகத் தோன்றினாலும் நேரியல் நிரலுடன் நேரடியாக தொடர்புபடுத்தத் தெரியவில்லை இப்போது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதிலளிப்போம் திரும்பிப் பார்ப்பதன் மூலமும் அசைன்மென்ட் சிக்கலை உருவாக்குவதை மறுபரிசீலனை செய்வதன் மூலமும் அதன் இரட்டை ஒதுக்கீட்டை எழுதுவதன் மூலமும் இதைச் செய்வோம் எனவே இப்போது இரட்டை அசைன்மென்ட் சிக்கலை எழுதுவோம் எனவே முதலில் நாம் முதன்மையானதை எழுதுகிறோம் அதாவது Xij 1 ஆக இருக்கட்டும் வேலை நான் நபர் j க்கு ஒதுக்கப்பட்டால் அது 0 க்கு சமம் எனவே இந்த கட்டத்தில் ஒதுக்கீட்டு சிக்கலுக்கான முடிவு மாறி ஒரு பைனரி முடிவு இது 1 க்கு சமம் அல்லது அது 0 க்கு சமம் என்று சொன்னோம் இது தொடர்ச்சியான மாறி அல்ல மொத்த ஒதுக்கீட்டு செலவைக் குறைப்பதே இதன் நோக்கம் எனவே வேலைகள் சுருக்கமாகக் கூறப்படுவதன் மூலம் நபர்கள் மீது சுருக்கமாகக் கூறப்படுகிறது ∑i∑j Cij Xij இப்போது ஒவ்வொரு வேலைக்கும் முதல் தடை எனவே ஒவ்வொரு வேலைக்கும் Xij என்பது 1 க்கு சமம் ஒவ்வொரு நபருக்கும் j ஒரு வேலையை மட்டுமே பெறுகிறது இரண்டாவது தொகுப்பு கட்டுப்பாடு கூறுகிறது ஒவ்வொரு வேலைக்கும் அது ஒரு நபருக்கு மட்டுமே செல்லும் எனவே இரண்டு முக்கியமான தொகுதிகள் ஒவ்வொன்றும் n கட்டுப்பாடுகள் இருந்தால் அந்த ஒதுக்கீடு ஒரு n சிக்கல் n வேலைகள் மற்றும் n நபர்கள் N சதுர முடிவு மாறிகள் உள்ளன ஏனெனில் Xij i 1 to n j 1 to n N சதுர முடிவு மாறிகள் உள்ளன n n2 n தடைகள் உள்ளன இந்த சதுரம் அல்லது பதினாறு மாறிகள் நான்கு மாறிகள் மட்டுமே தீர்வாக இருக்கும் இந்த நான்கு மாறிகள் ஒவ்வொரு வரிசையிலும் ஒரு மாறி மற்றும் ஒவ்வொரு நெடுவரிசையிலும் ஒரு மாறி இருக்கும் N காரணியாலான சாத்தியமான தீர்வுகள் உள்ளன மேலும் n காரணியாலான சாத்தியமான தீர்வுகளில் சிறந்ததைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் இப்போது இது ஒரு பைனரி சிக்கல் என்று நாம் கூறினோம் எனவே அதை நேரியல் நிரலாக்கத்துடன் தொடர்புபடுத்த இப்போது அதை தொடர்ச்சியான மாறிக்கு மாற்றுவோம் Xij ≥ 0 என்று நாம் கருதுவோம் ஏனென்றால் நாம் உண்மையில் பார்த்த ஒதுக்கீட்டின் மூலம் நாம் பார்த்த முறை ஹங்கேரிய வழிமுறை என்று அழைக்கப்படுகிறது எனவே நாம் ஹங்கேரிய வழிமுறையைப் பயன்படுத்தும்போது பைனரி ஒதுக்கீடுகளைப் பெறுகிறோம் என்பதை நாம் உணர்கிறோம் எனவே போக்குவரத்து சிக்கலை போலவே ஒரு அனுமானத்தையும் செய்வோம் ஒரு L P யாக ஒதுக்கீடு நியமன சிக்கலைத் தீர்ப்பது நமக்கு பைனரி தீர்வுகளைத் தரும் நமக்கு 1 அல்லது 0 ஐக் கொடுக்கும் நான் ஒற்றுமையற்ற சொத்தை முன்னிலைப்படுத்தவில்லை நாம் போக்குவரத்து சிக்கல் பார்க்கும்போது அதைக் குறிப்பிட்டுள்ளேன் ஒதுக்கீட்டில் அதே விஷயம் உண்மை எனவே நாம் அதை L P ஆக தீர்த்தால் நீங்கள் இன்னும் பைனரி மதிப்புகளைப் பெறுவீர்கள் நீங்கள் 0 அல்லது 1 ஐப் பெறுவீர்கள் எனவே இந்த மாறியை இப்போது பைனரி மாறியை தொடர்ச்சியான மாறியாக நடத்துகிறோம் இப்போது நாம் அதை தொடர்ச்சியான மாறியாகக் கருதும் தருணம் இது ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலாக மாறுகிறது புறநிலை செயல்பாடு நேரியல் கட்டுப்பாடுகள் நேரியல் மாறிகள் தொடர்ச்சியானது மற்றும் மாறிகள் மீது வெளிப்படையான எதிர்மறை கட்டுப்பாடு உள்ளது எனவே நாம் இப்போது இரட்டை ஒதுக்கீட்டை எழுத முடியும் இப்போது நாம் இரட்டை ஒதுக்கீட்டை எழுதும்போது இங்கே n சதுர மாறிகள் n சதுர மாறிகள் உள்ளன என்பதை உணர்கிறோம் இங்கே n கட்டுப்பாடுகள் உள்ளன இங்கே மற்றொரு n தடைகள் உள்ளன இப்போது இந்த n கட்டுப்பாடுகள் n இரட்டை மாறிகள் வரையறுக்கப்படுகின்றன அவை ui என அழைக்கப்படுகின்றன பின்னர் vj எனப்படும் மற்றொரு n மாறிகளையும் வரையறுக்கிறோம் எனவே n ui's u1 to un vj's v1 to vn உள்ளன என இருக்கும் முதன்மையான கட்டுப்பாடுகள் என்னவென்றால் பல இரட்டை மாறிகள் ஆகும் எனவே n ui கள் உள்ளன பின்னர் n vj கள் உள்ளன இப்போது இரட்டையின் புறநிலை செயல்பாடு இது ஒரு அதிகபட்ச சிக்கலாகும் ஏனென்றால் முதன்மையானது குறைத்தல் சிக்கல் இரட்டை ஒரு அதிகபட்ச சிக்கல் புறநிலை செயல்பாடு என்பது முதன்மையின் வலது புறம் எனவே ∑ui jvj ஐ அதிகரிக்கவும் இப்போது முதன்மை மாறிகளின் எண்ணிக்கையைப் போல பல இரட்டைக் கட்டுப்பாடுகள் இருக்கும் N சதுர முதன்மை மாறிகள் உள்ளன n சதுர இரட்டை கட்டுப்பாடுகள் இருக்கும் எனவே இந்த எடுத்துக்காட்டில் நாம் எடுத்துக் கொண்டால் நான்கு நான்கு ஆகும் பதினாறு இரட்டைக் கட்டுப்பாடுகள் இருக்கும் இப்போது அவை ui vj ≤ Cij வடிவத்தில் இருக்கும் ஏனென்றால் நான் ஒரு பொதுவான Xij எடுத்துக் கொண்டால் அது இங்கே i கட்டுப்பாட்டில் தோன்றும் மற்றும் இங்கே j கட்டுப்பாட்டில் தோன்றும் எனவே இது ui vj வடிவத்தை எடுக்கும் புறநிலை செயல்பாடு சிஜ் ஆகும் எனவே ui vj Cij அதிகரிப்பு சிக்கல் குறைவாகவோ அல்லது சமமாகவோ உள்ளது ஏனெனில் குறைத்தல் சிக்கல் மாறியை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் எனவே மாறியை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இரட்டையிலுள்ள கட்டுப்பாட்டுக்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இது அதிகபட்ச சிக்கலாகும் எனவே ui vj ≤ Cij மற்றும் n சதுரம் அல்லது பதினாறு அத்தகைய தடைகள் உள்ளன மீண்டும் ui மற்றும் vj கள் கட்டுப்பாடற்றவை ஏனென்றால் முதன்மைக் கட்டுப்பாடுகள் அனைத்தும் சமன்பாடுகள் ஒரு முதன்மைக் கட்டுப்பாடு ஒரு சமன்பாடு என்பதை நாம் ஏற்கனவே கண்டோம் அதனுடன் தொடர்புடைய இரட்டை மாறி கட்டுப்பாடற்றதாக இருக்கும் இந்த நேரத்தில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் போக்குவரத்தின் இரட்டை அசைன்மென்ட் சிக்கல் போக்குவரத்து சிக்கலின் மிகவும் ஒத்ததாக இருக்கிறது தவிர போக்குவரத்து சிக்கலில் எங்களிடம் ∑ aiui bjvj இருந்தது ஆனால் ui vj ≤ Cij என்பது போக்குவரத்து மற்றும் ஒதுக்கீடு இரண்டிற்கும் பொதுவானது இது ஆச்சரியமல்ல ஏனென்றால் ஒதுக்கீடு சிக்கலானது போக்குவரத்து சிக்கலின் சிறப்பு வழக்கு சிக்கல் சமமான எண்ணிக்கையிலான விநியோக புள்ளிகள் மற்றும் கோரிக்கை புள்ளிகளைக் கொண்ட போக்குவரத்து சிக்கலாகும் ஒவ்வொரு விநியோகமும் ஒவ்வொரு கோரிக்கையும் ஒரு அலகு கொண்டவை என்பதை நாம் ஏற்கனவே கண்டோம் மிக முக்கியமான விஷயம் இந்த ui vj ≤ Cij மற்றும் நாம் இதைப் பயன்படுத்துவோம் இதை நாம் உண்மையில் எவ்வாறு பயன்படுத்தினோம் என்பதைக் காண்பிப்போம் எனவே இப்போது இரட்டை ஒதுக்கீட்டின் சிக்கலை எழுதினோம் ஹங்கேரிய வழிமுறை உண்மையில் உகந்ததாக ஏன் எப்படி என்பதை விளக்க இந்த ஒதுக்கீட்டின் சிக்கலைப் பயன்படுத்துவோம் எனவே வரிசையின் குறைந்தபட்ச கழித்தல் நெடுவரிசை குறைந்தபட்ச கழித்தல் இந்த வரிகளை வரைதல் வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகளில் டிக் செய்வதன் அடிப்படையில் நாம் விடையை கண்டுபிடித்தோம் அவை அனைத்தும் u மற்றும் v ஆகியவற்றுடன் தொடர்புடையவை அவை எவ்வாறு இதனுடன் தொடர்புடையவை மற்றும் ஹங்கேரிய வழிமுறை உண்மையில் உகந்ததாக இருப்பது எப்படி ஏன் அடுத்த வகுப்பில் இதைப் பார்ப்போம்